உருவகப்படுத்துதல் எடுத்துக்காட்டுகள் நாம் இப்போது மூடிய வளையத்தில் பக் மாற்றியின் உருவகப்படுத்துதலைப் பார்ப்போம் நாம் என்ன செய்வோம் முன்பு போலவே இந்த கோப்புறைக்கு செல்வோம் அங்கு நான் இப்போது திட்டவட்டத்தை உருவாக்கியுள்ளேன் அதற்கு நான் பக் closed sch என பெயரிடுகிறேன் நான் கோப்பின் தனிப்பயன் புள்ளிகளைப் புதுப்பித்துள்ளேன் மேலும் ஒரு பக் closed டாட் cir உள்ளது அதற்குப் பிறகு வரலாம் பக் மாற்றிக்கான மூடிய லூப் திட்டமான இந்த பக் closed டாட் sch ஐ திறப்போம் நீங்கள் வேறு எந்த மாற்றிக்கும் இதே அணுகுமுறையைப் பயன்படுத்தலாம் இதை பெரிதாக்க அனுமதிக்கவும் நீங்கள் இந்தப் பகுதியை அடையாளம் காண முடியும் இது DC மூல 12 வோல்ட் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மேலும் இது சில டியூட்டி சுழற்சியின் மூலம் நாம் கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஸ்விட்ச் ஆகும் மேலும் உங்களிடம் பக் மாற்றி பகுதி l மற்றும் நாம் பயன்படுத்திய C ஆகியவை உள்ளன திறந்த லூப் உருவகப்படுத்துதல் மற்றும் அந்த ட்ரோல் விளக்கப்படத்தில் உள்ள சுவிட்ச் ஆஃப் அல்லது ஸ்விட்ச் ஆன் ஆகும் போது தூண்டல் ஃப்ரீ வேவ் செய்யும் இவை அனைத்தும் உங்களுக்கு தெரிந்த விஷயம் மற்றும் 5 வோல்ட் ஸ்டாக் கொண்ட சுமை வேண்டும் இது எனக்கு 1 ஆம்ப் கொண்ட மின்னோட்டத்தை கொடுக்கும் இப்போது நாம் செய்த மாற்றங்கள் இங்கே கட்டுப்பாட்டுப் பகுதியில் உள்ளன இது இறுதியில் சுவிட்சின் கேட் டிரைவைக் கட்டுப்படுத்தப் போகிறது எனவே நாம் என்ன செய்தோம் நாம் உண்மையில் PWM ஐ திறந்த லூப்பில் சேர்த்துள்ளோம் மேலும் இங்கு ஒரு நிலையான மின்னழுத்தத்தை வழங்கியுள்ளோம் இப்போது நிலையான மின்னழுத்தத்திற்கு பதிலாக இப்போது ஒரு கட்டுப்படுத்தி ஒப்பீட்டாளர் மற்றும் பின்னூட்டம் உள்ளது இப்போது இந்த லேபிளின் மூலம் பின்னூட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது நாம் கோட்பாட்டில் விவாதித்தபோது இதை நேரடியாக வெளியீட்டில் இணைத்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் பின்னர் திட்டவட்டமாக ஆரவாரம் செய்வதற்குப் பதிலாக நாம் இங்கே o என்ற லேபிளைக் கொடுத்துள்ளோம் அதே லேபிளை நான் நகலெடுத்து இங்கே வைத்தால் இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் நான் ஒரு பொருள்ரீதியான தொடர்பை ஏற்படுத்தினேன் என்று கூறுவதற்கு சமம் இந்த வெளியீட்டு மின்னழுத்தம் உண்மையில் இப்போது இந்த புள்ளிக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பெருக்கி பிளஸ் மற்றும் பிளஸ் க்கு மைனஸ் மற்றும் குறிப்பு மின்னழுத்தத்தை கொடுக்கிறீர்கள் நீங்கள் இங்கே பார்க்கும் குறிப்பு மின்னழுத்தங்கள் ஒரு மாறிலி அல்ல நான் ஒரு வகையான துடிப்பு சுமை இடையூறைக் கொடுத்துள்ளேன் இதனால் இடையூறுகளைத் தீர்மானிக்க வெளியீடு இந்த துடிப்பைக் கண்காணிக்கிறது என்பதை நாம் உண்மையில் பார்க்கலாம் இருப்பினும் நடைமுறையில் இது தூய்மையான நிலையான நிர்ணயிக்கப்பட்ட புள்ளி மதிப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் காணமுடியும் இப்போது நிர்ணயிக்கப்பட்ட புள்ளி மற்றும் சிவப்பு பக் மின்னழுத்தம் இடையே உள்ள வேறுபாடு PID கட்டுப்படுத்திக்கு பிழை அளிக்கப்படுகிறது மேலும் PID கன்ட்ரோலரில் ஒருங்கிணைப்பாளருக்கான சில அளவுருக்கள் Ki அளவுருக்கள் உள்ளன விகிதாச்சாரத்திற்கு Kp அளவுருவும் வேறுபாட்டிற்கு Kd ஐயும் நான் பயன்படுத்தவில்லை நான் 0 க்கு மீண்டும் அமைக்கிறேன் Lsat உள்ளது மிகக் குறைந்த செறிவூட்டல் வரம்பு மைனஸ் 10 ஆக அமைக்கப்பட்டுள்ளது மேல் செறிவூட்டல் வரம்பை பிளஸ் 10 ஆக அமைக்கவும் அதை இன்னும் குறைந்த மதிப்புகளுக்கு அமைப்பதில் உங்களுக்கு கட்டுப்பாடு உள்ளது இப்போது இந்த வெளியீடு PWM க்கு இறுதி விளைவு ஆகும் இது பொருத்தமான டியூட்டி சுழற்சி துடிப்பை உருவாக்கி இங்குள்ள மின் அரை கடத்தி சுவிட்சுக்கு கொடுக்கும் இப்போது இது பக் மாற்றியின் மொத்த மூடிய வளைய சுற்று மற்றும் இது மூடிய வளைய பகுதி மற்றும் இது உண்மையில் இந்த அளவுருக்கள் கொண்ட கட்டுப்படுத்தி ஆகும் இப்போது நாம் உருவகப்படுத்தும்போது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் கோப்பினை எவ்வாறு உள்ளிடுவது என்பது உங்களுக்குத் தெரிந்த இவை அனைத்தும் edt01 sub இன் உள்ளடக்கமாகும் இப்போது நாம் உருவகப்படுத்துதலுக்குச் செல்வதற்கு முன் நாம் சேர்த்த தொகுப்பில் நம்மிடம் 1 தொகுதி உள்ளது இது வரை நீங்கள் பார்த்திருக்காத இந்த புதிய தொகுதி மற்றும் இது இதுவரை நீங்கள் பார்த்திருக்காத மற்றொரு தொகுதி கோடை தவிர வேறில்லை ngSpice இன் அனலாக் நடத்தை மாதிரியைப் பயன்படுத்தி இது ஒன்று கட்டப்பட்டது அதேபோல் PID ஆனது ngSpice இன் அனலாக் நடத்தை மாதிரியைப் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது edt 01 dot sub இல் அந்தத் தொகுதிக்கான மாதிரி எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் உங்களுக்குக் காட்டுவேன் இப்போது இந்த இரண்டு தொகுதிகளும் A தொகுதி நூலகத்தில் கிடைக்கின்றன எனவே A block நூலகத்தில் நீங்கள் கூடுதலை பார்க்கலாம் இதுதான் சின்னம் அதைத்தான் நாம் அடையாளம் கண்டுகொள்ளும் சின்னத்தை இழுத்து அங்கே வைத்துள்ளோம் பின்னர் மற்ற கோப்பு PID ஆகும் இதுதான் PID இதைத்தான் இங்கு பயன்படுத்தியுள்ளோம் எனவே இது நூலகத்தின் A block கோப்புறையில் கிடைக்கிறது இப்போது இதையெல்லாம் சேமிப்போம் இந்த திட்டவட்டத்தில் நமக்கு நன்கு தெரிந்த செயல்முறையை பயன்படுத்துவோம் முதலில் நாம் அந்த கோப்பகத்திற்குள் சென்று நிகர பட்டியலை உருவாக்குவோம் இது நிகர பட்டியல் கட்டளையாகும் இதை நீங்கள் அடையாளம் கண்டு பக் closed டாட் sch ஐப் பயன்படுத்தி பக் closed டாட் நெட்டை உருவாக்குவீர்கள் நிகரப் பட்டியலை உருவாக்குவோம் நிகரப் பட்டியல் உருவாக்கப்பட்டிருப்பதை இங்கே பார்க்கலாம் இப்போது நாம் சென்று ngSpice சூழலை செய்வோம் மற்றும் பக் closed டாட் cir என்று அழைப்போம் இப்போது cir ல் என்ன இருக்கிறது Cir என்பது டிரான் அறிக்கையை கைவிடுவது தவிர வேறில்லை A 10 மைக்ரோ விநாடிகள் மற்றும் 15 மில் வினாடிகள் UIC படிகள் கொண்ட அறிக்கை பக் closed டாட்டில் அடங்கும் ngSpice க்குள் சென்று ரன் கட்டளையைச் கொடுப்பது உருவகப்படுத்துதலை இயக்கும் இப்போது நிறம் 0 வெள்ளை என நிர்ணயம் செய்கிறேன் முன்புற நிறத்தை கருப்பு என நிர்ணயம் செய்கிறேன் வெளியீடு குறிப்பைக் கண்காணிக்கிறதா என்பதைப் பார்க்க குறிப்பு மற்றும் வெளியீட்டைத் திட்டமிட விரும்புகிறேன் R மற்றும் வெளியீடு O ஐ வைக்கிறேன் சிவப்பு அலை வடிவம் குறிப்பு அலை வடிவம் மற்றும் நீல அலை வடிவம் வெளியீட்டு அலை வடிவம் என்பது குறிப்பு அலை வடிவத்தை கண்காணிக்க முயற்சிக்கிறது நிச்சயமாக கண்காணிப்பு மிகவும் நன்றாக இல்லை நாம் PID அளவுருக்களை டியூன் செய்ய வேண்டும் நீங்கள் பார்க்க சில கட்டுப்பாடு அளவு உள்ளது அது 5 மற்றும் 6 வோல்ட்க்கு இடையே கட்டுப்பாட்டை எடுத்து வருகிறது இப்போது நான் என்ன செய்ய விரும்புகிறேன் இந்த சூழலை நீக்குகிறேன் நான் சென்று இந்த அளவுருக்களை சரிசெய்வேன் இப்போது Ki என்பது ஒருங்கிணைந்தது Kp என்பது விகிதாசார மாறிலி மற்றும் விகிதாசார மாறிலிகளை பெரிய மதிப்புக்கு மாற்றுகிறேன் இதனால் இயக்கவியல் மேம்படுத்தப்படும் இப்போது இதையெல்லாம் நீங்கள் படிப்படியாக செய்ய வேண்டியிருந்தது ஆனால் நான் அதை ஒரு பெரிய படியில் செய்ய முயற்சிக்கிறேன் அதனால் நாம் சிறிது நேரத்தை மிச்சப்படுத்துகிறோம் ஆனால் நீங்கள் இங்கே இந்த அளவுருக்களுடன் விளையாடலாம் இப்போது இதைச் சேமித்துவிட்டு பின்னோக்கிச் சென்று நிகரப் பட்டியலை உருவாக்கி அதனுடன் ngSpice சூழலுக்குச் சென்று இந்த அமைப்புகளைச் செய்யலாம் நாம் இப்போது Vr மற்றும் Vo இக்கு அதே அலை வடிவத்தை பார்க்க முடியும் நீங்கள் மிகவும் நன்றாக பார்க்கலாம் இயக்கவியல் சிறப்பாக இருப்பதைக் கண்காணிப்பதில் அலை வடிவம் மிகவும் நெருக்கமாக இருப்பதை நீங்கள் காணமுடியும் அடிப்படையில் நீங்கள் Kp தேர்வு மூலம் மாறும் பதிலை மேம்படுத்தியிருப்பதால் நிச்சயமாக அனைத்து வெவ்வேறு அளவுருக்கள் மற்றும் பக் மாற்றி L மற்றும் C's இன் அளவுருக்களுடன் விளையாடுவதை நான் உங்களிடம் விட்டுவிடுகிறேன் மேலும் இறுதிவரை முயற்சிக்கவும் இந்த துடிப்பு இந்த வகையான குறிப்பு கற்றல் நோக்கத்திற்காக மட்டுமே உள்ளது வெளியீடு உள்ளீட்டைக் கண்காணிக்கும் முயற்சியில் சில பாதிப்புகள் இருப்பதை நீங்கள் காணலாம் வெளியீடு விரும்பிய மதிப்பிற்கு வருகிறது நடைமுறையில் இது நிலையானதாக இருக்கும் நீங்கள் 5 வோல்ட் வெளியீட்டைக் கொடுக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் உங்கள் நிர்ணயிக்கப்பட்ட புள்ளி 5 வோல்ட்டுகளாக இருக்கும் அது நிர்ணயிக்கப்பட்ட புள்ளி 5 வோல்ட்டை அடையும் மற்றும் இந்த ஜிக்லி விக்லி அலை வடிவங்கள் இல்லாமல் தொடர்ந்து இங்கே இருக்கும் இது பக் மாற்றி வெளியீட்டை ஒழுங்குபடுத்த முடியும் என்பதைக் காட்டுகிறது இது நாம் முன்பு பார்த்தோம் மற்றும் விவாதித்த மூடிய லூப் பக் மாற்றி அமைப்பு ஆகும் கட்டுப்பாட்டு கட்டமைப்பில் ஒரு சிறிய முன்னேற்றத்தை நான் பரிந்துரைக்க விரும்புகிறேன் இதனால் இங்கு கட்டுப்படுத்தியில் குறைவான சிரமம் உள்ளது தற்போது இந்த வகை கட்டமைப்பில் இந்த கட்டுப்படுத்தி Vo இன் முழு மாற்றத்தையும் கையாள வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் உதாரணமாக நாம் இதை எடுத்து கொள்வோம் நான் இங்கே கொஞ்சம் இடத்தை உருவாக்கி ஒரு அச்சு இது போன்ற ஒரு அச்சாகவும் இது போன்ற மற்றொரு அச்சாகவும் இருக்கட்டும் இப்போது நான் கூறுகிறேன் இங்கே நான் கூறிய இது Vo அச்சு மற்றும் இங்கே விளக்க முயற்சிக்கிறேன் இதை Vc அல்லது சில செயல்பாடு என்று சொல்லலாம் மற்றும் நான் இங்கே சில செயல்பாடுகளை வைத்து நான் செயல்பாடு என்ன என்பதை விளக்குகிறேன் இப்போது இதை Vo வெர்சஸ் f போல எடுத்துக்கொள்கிறேன் இப்போது செயல்படுத்தும் புள்ளி இங்கே எங்கோ இருக்கிறது இப்போது இது Vo இது f இந்த f என்பது நாம் கட்டுப்படுத்தி மின்னழுத்தத்தைப் பற்றி பேசும் Vc ஐக் குறிக்கும் எனவே இது இந்த கட்டத்தில் வட்டமிடுகிறது நீங்கள் f இன் பிழையைப் பற்றி பேசினால் f பிழையைக் குறிக்கலாம் மற்றும் Vo மற்றும் Vc க்கு இடையேயான தொடர்பு என்ன என்பதை நீங்கள் கூறமுடியும் எனவே Vo மற்றும் f f என்பது ஒரு பொது சமநிலை இப்போது Vo என்பது நிலையானது அல்ல Vo என்பது உண்மையில் நான் அதை இங்கே எழுதுகிறேன் Vo என்பது இரண்டு பகுதிகளால் ஆனது ஒன்று இயக்கப் புள்ளியைக் குறிக்கும் நிலையான பகுதி மற்றும் மிகச் சிறிய சமிக்ஞைப் பகுதி இது சுமை இடையூறுகள் சுமை மாற்றங்கள் மற்றும் அனைத்து விஷயங்கள் என்று அழைக்கப்படும் மாறுபாடு ஆகும் இந்த சிறிய Vo hat தான் கணினியை இயக்க புள்ளி Vo லிருந்து விலகச் செய்கிறது நாம் இப்படிச் சொல்லலாம் நுழைவதற்கு ஒரு சிறிய மண்டலம் உள்ளது இந்த சிறிய மண்டலத்தை நான் Vo hat என்று அழைப்பேன் இப்போது இது ஒரு விலகலுக்கு வழிவகுக்கிறது மறு மாறுபாடுகளைக் காணலாம் இது f hat என்று நான் கூறுவேன் f ஆனது f ஐயும் கொண்டது இயக்கப் புள்ளியும் f hat ஐயும் கொண்டது நாம் பேசுவது Vc என்றால் அது Vc கொண்டிருக்கும் கட்டுப்பாட்டு மின்னழுத்தம் Vc இயக்க புள்ளியின் மதிப்பு மற்றும் இயக்கப் புள்ளியின் சுற்றுப்புறத்தின் மாறுபாடு இப்போது புள்ளி இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பை கொண்டு உள்ளது 0 இலிருந்து இயக்கப் புள்ளி மற்றும் இயக்கப் புள்ளியின் அருகாமையில் உள்ள மாறுபாடுகளின் சுற்றுப்புறம் முழுவதையும் கட்டுப்படுத்தி முழு பெரிய சிக்னல்களையும் கையாள்வதை நாம் இப்போது பார்க்கிறோம் அதேசமயம் நாம் கட்டுப்படுத்தி மூலம் ஒரு மிகச் சிறிய பகுதியைப் பிரதிநிதித்துவப்படுத்தினால் அந்தப் பிரிவு மட்டுமே இருக்கும் மாறுபாடுகள் மற்றும் இயக்கப் புள்ளியின் சுற்றுப்புறம் இருந்தால் அழுத்தமும் மற்றும் அழுத்தமும் குறைவாக இருக்கும் அது மட்டுமின்றி கட்டுப்படுத்தி விரைவாகவும் இருக்கும் எனவே உங்களிடம் நிலையான இயக்கப் புள்ளி உள்ளது அத்தகைய கட்டுப்படுத்தி மிகவும் எளிமையானதாக இருக்கும் மேலும் இது குறைவான அழுத்தத்தைக் கொண்டிருக்கும் மேலும் இது சிறந்த இயக்கவியலைக் கொண்டிருக்கும் அத்தகைய கட்டுப்படுத்தியை எவ்வாறு செயல்படுத்துவது பொதுவாக இது மேம்பட்ட கட்டுப்பாட்டு நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் மேலும் சிறிது நேரத்தில் இதை மீண்டும் வரைந்து அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதைக் காண்பிக்க போகிறேன் இது நமக்குத் தெரிந்த கட்டுப்படுத்தி முதலில் நான் இங்கே சிறிது இடத்தை உருவாக்க முயற்சிப்பேன் எனவே இந்த பகுதியை PWM க்கு எடுத்துச் செல்ல அனுமதிக்கிறேன் இந்தப் பகுதியை இங்கே நீக்குகிறேன் இப்போது ஓபன் லூப் கேஸைப் பற்றி சிந்தியுங்கள் இப்போது நான் வேறுபாடுகளை அறிமுகப்படுத்தப் போகும் பகுதிகளைக் காட்ட நீல நிறத்தைப் பயன்படுத்தப் போகிறேன் இப்போது ஓப்பன் லூப் கேஸைப் பொறுத்தவரை இந்த கட்டத்தில் நாம் படித்தோம் இது சுமார் 0 வோல்ட் அல்லது மைனஸ் 0 1 வோல்ட் என்று சொல்லலாம் இதனால் உங்களிடம் 40 சதவிகிதம் டியூட்டி சுழற்சி உள்ளது இப்போது இது ஓப்பன் லூப் மாறாத நிலையான டியூட்டி சுற்று ஒரு டிரைவ் வகையை கொடுக்க பயன்படுகிறது இப்போது மாற்றியின் உள்ளீட்டு வெளியீட்டு விவரக்குறிப்பு நமக்கு தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது மாற்றியின் உள்ளீட்டு வெளியீட்டு விவரக்குறிப்பை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் உள்ளீட்டு மின்னழுத்தம் பெயரளவு மதிப்பு மற்றும் வெளியீட்டு மின்னழுத்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அதனால்தான் நீங்கள் குறிப்பை இங்கே அமைக்கிறீர்கள் வெளியீட்டு மின்னழுத்தம் நீங்கள் விரும்பும் உள்ளீடு மின்னழுத்தத்தின் பெயரளவு மதிப்பாக அறியப்படுகிறது பெயரளவு டியூட்டி சுழற்சி Vo Vin பெயரளவில் இருக்கும் டியூட்டி சுழற்சி d என்பது இரண்டு பாகங்கள் d பிளஸ் d ha யைக் கொண்டது என்று நான் கூறினால் இப்போது d என்பது Vo Vin பெயரளவு மதிப்பில் இருந்து வருகிறது இயக்கப் புள்ளியில் டியூட்டி சுழற்சியின் மதிப்பை இந்த e உங்களுக்குக் கொடுக்கும் மிகவும் நிச்சயமற்ற தன்மைகள் உள்ளீட்டு மின்னழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் ஏற்படும் சுமை மாற்றங்கள் போன்றவற்றின் காரணமாக V hat டியூட்டி சுழற்சி மாறுபாடாக இருக்கும் இந்த VDC மதிப்பை இங்கே மின்னழுத்த மதிப்பாக கொடுப்போம் இது பெயரளவிலான இயக்க புள்ளி டியூட்டி சுழற்சிக்கு ஒத்திருக்க வேண்டும் பின்னர் இங்கிருந்து வரும் Vc d க்கு ஒத்ததாக இருக்கட்டும் அப்படியானால் நான் இந்த இரண்டையும் சேர்த்தால் டிரான்சிஸ்டரால் எதிர்பார்க்கப்படும் d என்பது d d ஐப் பெற வேண்டும் எனவே அதைத்தான் நாம் செய்ய விரும்புகிறோம் நான் இங்கே பின்வரும் மாற்றத்தைச் செய்வேன் நான் ஒரு கோடைகாலத்தை அறிமுகப்படுத்துகிறேன் அது பிளஸ் மற்றும் அதுவும் பிளஸ் என்று சொல்லலாம் மேலும் இந்த பிளஸுக்கு நான் ஒரு சிறிய மின்னழுத்த மூலத்தை அறிமுகப்படுத்துகிறேன் அல்லது அதற்கு நீங்கள் VDC மதிப்பை வழங்குகிறீர்கள் இது பெயரளவு இயக்கப் புள்ளியைக் குறிக்கிறது இதிலிருந்து வரும் ஒரு மின்னழுத்த வெளியீடு மற்றும் PWM ஐ மாற்றியமைக்க முயற்சிப்பது இதற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் நான் இதைப் பயன்படுத்துகிறேன் இது d பிளஸ் d hat க்கு ஒத்த மின்னழுத்தமாகும் இப்போது இதுதான் PWM க்குள் முக்கோணத்தை மாற்றியமைத்து தரவை உருவாக்கும் இப்போது இந்த சொல் ஃபீட் ஃபார்வர்ட் டெர்ம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது நம்முடைய கட்டுப்பாட்டு இலக்கியத்தில் ஃபீட் ஃபார்வர்ட் டெர்ம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது ஒரு கட்டுப்படுத்தி என்ன செய்கிறது கட்டுப்படுத்தியின் வேலை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது இயல்பான இயக்கப் புள்ளியின் கீழ் அல்லது இயல்பான செயல்பாட்டின் கீழ் எந்த இடையூறும் இல்லாதபோது இங்கு ஃபிக்ஸ் அப் ஃபீட் ஃபார்வர்ட் டெர்ம் மதிப்பானது d ஐ வரையறுக்கிறது பின்னர் பொருத்தமான சுமை சுழற்சி கொடுக்கப்பட்டு இது வெளியீட்டைக் கொடுக்க வேண்டும் நேரம் பார்க்க 2126 இப்போது வெளியீடு 5 வோல்ட் இல்லை என்று வைத்துக்கொள்வோம் அது பல காரணங்களால் 5 வோல்ட்டிலிருந்து விலகிவிட்டது இது வெப்பநிலை காரணமாக இருக்கலாம் உள்ளீடு வெளியீடு உள்ளீடு ஏற்ற இறக்கம் காரணமாக இருக்கலாம் இது வெளியீடு ஏற்றுதல் மற்றும் வேறு பல காரணங்களாக இருக்கலாம் வெளியீடு மாறிவிட்டது என்று சொல்லலாம் இப்போது விலகப்பட்ட மதிப்பு இங்கே வந்துவிட்டது இந்த குறிப்பிட்ட கோடைகால வித்தியாச ஒப்பீட்டு கோப்புகளை நீங்கள் தொடுவீர்கள் இந்த இரண்டிற்கும் இடையே ஒரு வித்தியாசம் உள்ளது பிழை உள்ளது பிழையானது கட்டுப்பாட்டு மின்னழுத்தத்தின் சிறிய மதிப்பைக் கொடுக்கும் மற்றும் மின்னழுத்தம் d d d க்கு ஒத்திருக்கிறது மற்றும் சரியான முறையில் கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது மற்றும் நிலையான நிலையில் எல்லாம் நன்றாக இருக்கும் போது மற்றும் வெளியீடு கட்டுப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படும் போது இந்த வெளியீடு சரியாக இயக்க புள்ளியுடன் தொடர்புடையதாக இருந்தால் பிழை 0 ஆக இருக்கும் இங்கே இந்த கட்டுப்படுத்தி பெயரளவிலான இயக்க புள்ளியின் விலகல்களை மட்டுமே கவனித்துக்கொள்கிறது இந்த கட்டுப்படுத்தி வேகமாகவும் மற்றவற்றில் குறைவான அழுத்தத்தையும் கொண்டிருக்கும் இந்த கட்டுப்பாட்டு கட்டமைப்பை மேம்படுத்த நாம் அறிமுகப்படுத்திய கருத்து இதுதான் இதை உருவகப்படுத்துதலிலும் பார்த்தோம் இது எவ்வாறு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இது சிறந்த பதில்களைக் கொண்ட மாற்றுக் கட்டுப்படுத்தியை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாற்றியமைக்கப்பட்ட கட்டுப்படுத்தியின் உருவகப்படுத்துதலைப் பார்க்கலாம் அதே பக் மூடிய சுற்று இங்கே உள்ளது மேலும் நான் உங்களுடன் விவாதித்ததற்கான மாற்றத்தைச் செய்துள்ளேன் இப்போது இங்கே நீங்கள் அதை பார்க்க முடியும் நிச்சயமாக இவை அதே பக் மாற்றி சுற்றுதான் நம்மிடம் PWM தொகுதி உள்ளது இது உங்களுக்கு பொருத்தமான டியூட்டி சுழற்சியை வழங்குகிறது இந்த பக்கத்தில் உங்களுக்கு அந்த குறிப்பு உள்ளது பின்னர் இந்த O லேபிளில் இருந்து வரும் பின்னூட்டம் இங்கே உள்ளது இந்த இடத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்ட லேபிள் O இந்த புள்ளி இது பிழை பிழை PID கட்டுப்படுத்திக்கு அனுப்பப்பட்டது மற்றும் PID கட்டுப்படுத்தியின் வெளியீடு hat உடன் தொடர்புடைய டியூட்டி சுழற்சி மின்னழுத்தத்தின் விலகலுக்கு ஒத்திருக்கிறது இப்போது இங்கே hat ஏணியின் மற்ற முனையத்தில் நீங்கள் DC மின்னழுத்தத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் இங்கே நான் 45 சதவீத டியூட்டி விகிதத்திற்கு மைனஸ் 0 05ஐ கொடுக்கிறேன் இது பெயரளவிலான மதிப்பு அல்லது ஒத்துழைக்கும் புள்ளி மதிப்பு நான் இதை ஃபீட் ஃபார்வேர்ட் டெர்ம்மாக கொடுக்கிறேன் மேலும் இது இந்தக் கட்டுப்பாட்டு மின்னழுத்தமாக இருக்கும் மேலும் இது தேவையற்ற காரணங்களால் வரும் மாறுபாடுகளைக் கொண்ட d பிளஸ் d hat ஆகும் கட்டுப்படுத்தியில் இருந்து வருவது PWM க்குள் சென்று சுவிட்சைக் கட்டுப்படுத்துகிறது இப்படித்தான் இந்த ஃபீட் ஃபார்வர்ட் டெர்ம் இங்கே இருந்தது நான் அதை உருவகப்படுத்த விரும்புகிறேன் பின்னர் அதை உங்களுக்குக் காட்ட விரும்புகிறேன் இது அதிக நேரம் எடுக்காது மற்ற பக் மூடிய சுற்றின் உருவகப்படுத்துதலின் போது கடைசியாக நான் போட்ட எண்களை மீண்டும் வைப்பேன் அதை இங்கே கூறுகிறேன் இப்போது x hat என்பது PID மற்றும் x நீங்கள் பார்த்த சிலவற்றைச் சேர்த்த மற்றொரு புதிய தொகுதி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் x hat என்பது A தொகுதியில் உள்ளது இது hat மற்றும் நீங்கள் அதைப் பயன்படுத்தலாம் இதுவே இங்கே பயன்படுத்தப்படும் தொகை இது சேமிக்கப்பட்டது மற்றும் நாம் இங்கே கோப்புறைக்கு செல்லலாம் இப்போது இங்கே பக் மூடிய மற்றும் டாட் சுற்று மற்றும் edt 01 sub edt 01 sub உள்ளே என்ன இருக்கிறது என்பதை நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் நான் இங்கே சில விஷயங்களைச் சேர்த்துள்ளேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது மீண்டும் அனைத்து அனலாக் நடத்தை தொகுதி கூறுகளாலும் ஆனது மற்றும் இவை ngSpice கையேட்டில் நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளன பின்னர் நான் ஒரு கோடையை உருவாக்குகிறேன் அதுவும் அனலாக் நடத்தை மாதிரியின் மூலம் நான் இங்கே ஒரு ஏணியை உருவாக்கியுள்ளேன் அதுவும் ngSpice அனலாக் நடத்தை மாதிரி நான் இங்கே ஒரு பெருக்கியையும் சேர்த்துள்ளேன் ஆனால் நிச்சயமாக நாம் அதை எங்கும் பயன்படுத்தவில்லை இது உங்கள் குறிப்புக்காக இங்கே வைக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தலாம் இப்போது நாம் முனையத்திற்கு செல்வோம் மற்றும் கோப்பகத்திற்குச் செல்வோம் கோப்பகம் C d ற்கு செல்வோம் மற்றும் நான் நிகர பட்டியலை உருவாக்க அனுமதிக்கிறேன் மற்றும் இங்கே உருவாக்கப்படும் நிகர பட்டியலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் மற்றும் ngSpice பக் closed அல்லது cir இப்போது நீங்கள் இந்த பகுதி சூழலில் இருக்கிறீர்கள் நீங்கள் நிரலை இயக்குகிறீர்கள் இப்போது பின்னணி நிறத்தை வெள்ளையாக அமைக்கவும் தரையின் தரை நிறத்தை கருப்பு நிறமாகவும் அமைக்க அனுமதிக்கிறேன் இப்போது தொகுதியை நான் வழக்கம் போல் குறிப்பு மற்றும் வெளியீட்டை திட்டமிட விரும்புகிறேன் இது உங்களுக்கும் இதேபோன்ற செயல்திறன் நடவடிக்கைகளை வழங்குகிறது என்பதை நீங்கள் சரியாகப் பார்க்க முடியும் இங்கே என்ன நடக்கிறது என்பதையும் சுவிட்சுக்கு வழங்கப்படும் கேட் பல்சஸ் என்ன என்பதையும் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு தரவு சிக்னல்களை வழங்கும் நீங்கள் ஒருவேளை பிளாட்டை பார்க்கலாம் இது தான் கேட் துடிப்பு நீங்கள் இங்கு பார்ப்பது போல் தொடர்ந்து மாறுபடும் மேலும் Vo உடன் தூண்டல் மின்னோட்டம் ப்ளாட் IL ஐயும் நீங்கள் பார்க்கலாம் Vo இனி நிலையானதாக இல்லாததால் தூண்டல் மின்னோட்டமும் நிறைய மாறுபாடுகளைக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த காலக்கட்டத்தில் அது நிலையானதாக இருக்கும் என்பதை நீங்கள் ஒருவேளை காணலாம் நான் அலைவீச்சை அதிகரித்தால் நாம் எதிர்பார்ப்பது போல் இருக்கும் இது நிலையானதாக இருக்கும் போது இதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே நீங்கள் அலை வடிவங்கள் மற்றும் மதிப்புகளை உபயோகப்படுத்தலாம் மற்றும் நீங்கள் இந்த முழு நெருக்கமான வளைய அமைப்பை உள்ளே ஒரு போர்ட்டில் முயற்சி செய்ய வேண்டும்